இந்த மற்றொரு முறையில் வான் டெர் வால்ஸ் ஆற்றல் மற்றும் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஆற்றலை கொண்டு பிணைப்பு தளங்களை அடையாளம் கண்டு ஆற்றலையும் கணக்கிடுகிறார்கள் எடுத்துக்காட்டாக கட்டமைப்புகளைப் பயன்படுத்தும் போது எல்லா நிகழ்வுகளிலும் PDB ஆயத்தொகுப்புகள் இருந்தால் பிணைப்பு தளங்களை ஒரு வகையான சோதனை டேட்டாக்களாக எடுத்துக் கொள்ளலாம் ஏனெனில் சோதனைகள் நேரடியாக இந்த பிணைப்பு தளங்களை அல்லது பிணைப்பு உறவை அடையாளம் காண பயன்படுத்துவது இல்லை அறியப்பட்ட 3D கட்டமைப்புகள் மற்றும் பிணைப்பு தளங்களை அடையாளம் காண இந்த அளவுகோல்கள் பயன்படுத்தப்படுகிறது ஆற்றல் அடிப்படையிலான அளவுகோல்களைப் பயன்படுத்தி பிணைப்பு தளங்களை எவ்வாறு அடையாளம் காண்பது ஒரு சங்கிலி A மற்றும் சங்கிலி B ஐ உதாரணமாக எடுத்துக் கொண்டால் அர்ஜினைன் 88 இல் வெவ்வேறு அணுக்கள் உள்ளன ஒவ்வொரு அணுவிற்கும் அதன் ஆற்றலை அடுத்த சங்கிலியில் உள்ள இரண்டாவது மற்றும் மூன்றாவது அணுக்கள் மூலம் கணக்கிடலாம் அர்ஜினைன் 88 ஆற்றல் மதிப்பு வேண்டும் என்றால் A மற்றும் B சங்கிலிகளில் உள்ள அனைத்து அணுக்களின் ஆற்றல்களையும் கணக்கிட்டு பின்னர் அதனைத் தொகுத்து அர்ஜினைன் 88 ன் ஆற்றல் மதிப்பினை பெறலாம் எடுத்துக்காட்டாக N CA C O மற்றும் பல பின்னர் அர்ஜினைன் 88 இன் சங்கிலி A ஆற்றல் மதிப்புகளை தொகுத்து கண்டறிந்தது போல மற்ற ரெசிடியூஸ்களின் மதிப்புகளையும் கண்டறிய முடியும் எடுத்துக்காட்டாக 100 ரெசிடியூஸ்கள் இருந்தால் 100 ஆற்றல் மதிப்புகள் கிடைக்கும் இந்த ஆற்றல் மதிப்புகள் பிணைப்பு தங்களை அடையாளம் காண உதவும் எனவே அதை எப்படி செய்வது எடுத்துக்காட்டாக 1AI4A டிரிப்டோபான் 74 க்கு ஒரு மோலுக்கு மைனஸ் 13 2 கிலோ கலோரி உள்ளது அதேபோல் ஃபைனிலலனைன் 211 ஒரு மோலுக்கு 14 78 கிலோ கலோரி கொண்டுள்ளது இந்த ஆற்றல் மதிப்புகளிலிருந்து எந்த ரெசிடியூஸ்கள் அதன் சக மூலக்கூறுடன் பிணைப்பு கொள்கிறது என்று அறிந்து கொள்ளலாம் ஆற்றல் மதிப்புகளை தனிதனியாக பிரித்தால் மைனஸ் 2 முதல் மைனஸ் 1 9 மைனஸ் 1 9 1 8 ரெசிடியூஸ்கள் குறிப்பிட்ட ஆற்றலில் அதிர்வெண்ணைக் காணமுடியும் எடுத்துக்காட்டாக மைனஸ் 2 முதல் மைனஸ் 1 9 மைனஸ் 1 9 முதல் மைனஸ் 1 8 வரை தொடர்ந்து 1 வரை செல்லலாம் எனவே இங்கே இரண்டு வெவ்வேறு வண்ணங்கள் உள்ளன ஒன்று நீல நிறத்திலும் ஒன்று பச்சை நிறத்திலும் பகுப்பாய்வு செய்யப்பட்டு உள்ளது நீலம் பயன்படுத்தப்பட்ட டேட்டா மற்றும் பச்சை நிறத்தில் ஒட்டுமொத்த மதிப்புகள் கொண்ட டேட்டா உள்ளது ஏனெனில் மைனஸ் 2 ஐ விடக் குறைவான பல மதிப்புகள் உள்ளன எனவே இந்த மதிப்புகள் இது மைனஸ் 2 ஐ விடக் குறைவாக இருந்தால் அது 7 7 சதவிகிதம் என்று காணலாம் ஏனென்றால் பகுப்புகள் சிறியவை பரந்தவை இல்லை இறுதியாக மைனஸ் 2 ஐ மிகக் குறைந்த எண்ணிக்கையில் பார்த்தால் மைனஸ் 0 5 வரை காணலாம் உச்சம் உயர்ந்து பின்னர் கீழே போகிறது எனவே ஒரு மோலுக்கு 1 கிலோ கலோரி என்று வரையறுத்தால் பின்னர் எத்தனை நடைமுறை ரெசிடியூஸ்கள் பிணைப்பு தளங்களை அடையாளம் காண பயன்படுகிறது இதன் மூலம் சுமார் 10 8 சதவீத ரெசிடியூஸ்கள் பிணைப்பு தள ரெசிடியூஸ்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளன அதன் உச்ச மதிப்புகளை அதற்கு தொடர்புடைய லிட்ரேச்சர் மூலம் அறிந்து கொள்ளலாம் உதாரணமாக மைனஸ் 0 320 ஆற்றலை எடுத்துக்கொண்டால் இது 77 சதவீதம் இது ஏன் இங்கே உச்சம் பெற்றுள்ளது ஆற்றல் மதிப்புகள் மிகவும் குறைவாக இருந்தால் இரண்டு அணுக்கள் அல்லது இரண்டு ரெசிடியூஸ்கள் தொலைவில் இருந்து எந்த தொடர்புகளையும் செய்யவில்லை மேலும் மதிப்புகள் 0 ஐ சுற்றி இருப்பதற்கான காரணம் அவை இல்லாத ரெசிடியூக்களில் 77 சதவீதம் ஒன்றுக்கொன்று எந்த தொடர்புகளையும் செய்யவில்லை என்று பொருள் ஆகும் எனவே இங்கே ஆற்றலின் அடிப்படையில் டேட்டாவைப் தூரத்துடன் ஒப்பிடும்போது ஆற்றலும் தூரமும் ஒன்றுக்கொன்று ஒத்திருக்கும் இரண்டு வகையான தொடர்புகளுடன் கணக்கிடப்படுகிறது நாம் பயன்படுத்தும் தொடர்புகள் என்ன கூலொம்ப்ஸ் சட்டம் மற்றும் வான் டெர் வால்ஸ் இரண்டும் தூரத்தினை அடிப்படையாகக் கொண்டவை ஓரளவு அட்வான்டேஜஸ்கள் சில டிஸ்அட்வான்டேஜஸ்கள் கொண்டவை ஆற்றலைக் அடையாளம் காணப்பட்ட ரெசிடியூஸ்களில் 10 8 சதவிகிதம் மற்றும் பிணைப்பு தளங்கள் மற்றும் பல்வேறு வகையான தூரங்களைப் பயன்படுத்தி கணக்கிடலாம் 6 ஆங்ஸ்ட்ரோமைப் பயன்படுத்தினால் 13 6 சொல்லக்கூடிய எந்த ஆங்ஸ்ட்ரோம் அணுக்களுடனும் அது 4 C ஆல்பாவாக மற்றும் 7 C பீட்டாவாக கணக்கிடப்படுகிறது ஒரு மோலுக்கு 1 கிலோ கலோரி C பீட்டா தூரத்திற்கும் இடையில் உள்ள எந்த அணுக்களுக்கும் கணக்கிடப்படுகிறது 80 சதவிகிதத்திற்கு மேல் பொருந்தாத பலவற்றை பார்த்தால் 90 சதவிகிதம் சில பொருத்தங்கள் மற்றும் பொருந்தாதவற்றை காணலாம் ஏனென்றால் இந்த வகை ஆற்றல் அடிப்படையில் ரிப்பல்சன் தொடர்புகளும் அளவுகோல்கள் ஆக கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படுகின்றன இப்போது இந்த தொடர்புகளை எவ்வாறு சரியாகப் பெறுவது என்பதை எடுத்துக்காட்டுகள் மூலம் விளக்கலாம் சில ரெசிடியூஸ்களுக்கு ஆற்றல் மதிப்புகள் அதன் கட்டமைப்புகளுக்கு 1R27 ஒரு விகித எடுத்துக்காட்டு இங்கு அர்ஜினைன் 1112 மற்றும் டிரிப்டோபான் 144 இல் அமைந்துள்ளன இரண்டு ரெசிடியூஸ்களும் தொடர்பு கொள்ள முயற்சிக்கின்றன அவை ஒரு மோலுக்கு மைனஸ் 6 2 கிலோகலோரி ஆற்றல் நேர்மறை சார்ஜ் மற்றும் அரோமேட்டிக் வளையம் போன்ற ஒரு வகையான தொடர்புகளை உருவாக்குகின்றன அவைகள் எந்த வகையான தொடர்புகளை உருவாக்குகின்றன மாணவர் கேஷன் பை கேஷன் பை இன்டராக்ஷன் பை அமைப்பு நேர்மறையான சார்ஜ் மூலம் இடைவினைகள் வரையறுக்கப்பட்டுள்ளது பின்னர் கேள்வி என்னவென்றால் சில குறிப்பிட்ட இடைவினைகளை உருவாக்க அமினோ அமில ரெசிடியூஸ்களின் இசைவு ஏன் தேவைப்படுகிறது இந்த விஷயத்தில் பிணைப்பு மாற்றத்தில் ஈடுபட வெவ்வேறு ரெசிடியூஸ்களின் பைண்டிங் டிபிக்ஸ் தேவைப்படுகிறது இந்த ரெசிடியூஸ்களின் பிணைப்புத் தன்மையை "i" இன் ரெசிடியூஸ்களின் எண்ணிக்கையைப் பயன்படுத்தி முழு புரதத்திலும் உள்ள ரெசிடியூஸ்களின் எண்ணிக்கையுடன் இயல்பாக்கப்பட்ட பிணைப்பு தளத்தில் கணக்கிடலாம் n என்பது i யுடன் எவ்வாறு பிணைக்கப்படுகிறது உதாரணமாகஉருவத்தைக் காண்பித்தால் இது சரியாக கணக்கிடப்பட்டுள்ளது என்று அறிந்து கொள்ளலாம் வகை I இன் எஞ்சிய இன்டெர்பேஸ் ரெசிடியூஸ்கள் எடுத்துக்காட்டாக அலனைன் ஒரு புரதத்தில் குறிப்பிட்ட அனைத்து அலனைன்களுடன் ஒப்பிடும்போது இன்டர்பேசில் எத்தனை அலனைன்கள் உள்ளன இதைச் செய்தால் சில விருப்பங்களை காணலாம் 15 1 மதிப்பு கொண்ட அர்ஜினைன் மற்றும் டிரிப்டோபன் 17 28 மற்றும் தைரோசின் 15 33 ஃபினைலலனைனையும் காணலாம் சில குறிப்பிட்ட ரெசிடியூஸ்களின் விருப்பத்தை காணலாம் இந்த ரெசிடியூஸ்கள் இன்டர்பேசில் இருக்க அவை விரும்பும் ஒருவிதமான தொடர்புகள் இருப்பதைக் காணலாம் கேள்வி என்னவெனில் ஒரே ஒரு ரெசிடியூ மட்டுமே இருந்தால் இன்டராக்டிங் வகை மற்றும் இன்டராக்டிங் பார்ட்னரை எவ்வாறு அடையாளம் காண்பது இந்த விஷயத்தில் சகப்பிணைப்பு தேவை ஏனென்றால் பிணைப்பு புரோபென்சிடி எந்த ரெசிடியூஸ்கள் வகை என்பதை புரிந்துகொள்ள அர்ஜினைன் டிரிப்டோபான் மற்றும் தைரோசின் போன்ற இன்டர்பேசாக இருக்க விரும்பும் சகப்பிணைப்பு தேவை எடுத்துக்காட்டாக தைரோசின் அல்லது அர்ஜினைன் ரெசிடியூஸ்களை தொடர்பு கொள்ள முயற்சிக்கிறது இந்த விஷயத்தில் கூட்டமைப்பில் ரெசிடியூஸ்களை எடுத்துக்கொண்டால் எடுத்துக்காட்டாக எந்த ரெசிடியூ வகை மற்ற ரெசிடியூ வகையுடன் தொடர்பு கொள்கின்றன என்று அறிந்து கொள்ளலாம் உதாரணமாக இங்கே ஒரு ஃபினைலலனைனாக மற்றும் தைரோசினைக் காணலாம் பின்னர் இரண்டும் ரிங் அமைப்பில் உள்ளன அவை பை இடைவினைகளாக இருக்கலாம் அர்ஜினைனைக் அல்லது தைரோசினைக் கண்டால் அவை எந்த வகையான தொடர்புகளில் உள்ளன என்று அறிந்து கொள்ள முடியும் இந்த விஷயத்தில் ஜோடிகளை i கமா j இன் சமன்பாட்டில் nij மூலம் அறிந்து கொள்ளலாம் புரதம் ஒன்றில் உள்ள i என்பது இரண்டாவது புரதத்தின் j உடன் பலமுறை இணைந்துள்ளது N என்பது i மற்றும் j இல் உள்ள புரத ரெசிடியூக்களின் எண்ணிக்கை அடையாளம் ஆகும் புரதங்களின் பிணைப்பினை பார்க்கும்பொழுது சில விருப்பங்களை காணலாம் அஸ்பார்டிக் அமிலம் அர்ஜினைன் பார்க்கும் பொழுது 8 64 என்ற மிக உயர்ந்த மதிப்பைக் கொண்டிருக்கலாம் அர்ஜினைன் மற்றும் தைரோசின் இந்த மதிப்பு 6 1 அதேபோல் ஒரு டிரிப்டோபான்மற்றும் தைரோசின் மதிப்பு 6 5 தைரோசின் டிரிப்டோபான் மதிப்பு 8 எனவே இந்த எண்களை கண்டால் ஒருவித இடைவினைகள் முக்கியமானவை என்பதை காணலாம் உதாரணமாக அஸ்பார்டிக் அமிலம் மற்றும் அர்ஜினைனை எடுத்துக்கொண்டால் எந்த நிலையான தொடர்புகள் முக்கியம் எலக்ட்ரோஸ்டாட்டிக் தொடர்பின் மைனஸ் பிளஸ் மிகவும் முக்கியமாகும் இந்த தொடர்புகள் எடுக்கும் புரதத்தின் வகையை பொறுத்து ஒன்று அல்லது இரண்டு அதைச் சுற்றியுள்ள வேறு வழி மிக உயர்ந்த அர்ஜினைன் அசெப்டிக் அமிலத்தை குறிக்கும் அர்ஜினைன் மற்றும் தைரோசின் ரிங்கினை பார்த்தால் நேர்மறையான சார்ஜ் செய்யப்பட்டுள்ளது மேலும் தைரோசின் அர்ஜினைனுக்கு அதிக விருப்பம் இருப்பதைக் காணலாம் பின்னர் டிரிப்டோபன் தைரோசின் பை மற்றும் அரோமேட்டிக் இடைவினைகளுடன் பை பை இடைவினைகளைக் கொண்டுள்ளது இன்டர்பேசில் உள்ள புரதங்களின் ரெசிடியூஸ்களை அடையாளம் கண்டு அதன் இணை புரதங்களைப் பற்றி அறிந்து கொள்ளலாம் இப்போது கேள்வி என்னவென்றால் அவற்றின் பிணைப்புகள் குறிப்பிட்டவையா அல்லது குறிப்பிடப்படாதவையா மேலும் ரெசிடியூஸ்கள் எலக்ட்ரோஸ்டாட்டிக் தொடர்புகளிலிருந்து மதிப்பிடப்பட்டவையா என்று அறிந்துகொள்ள முடியும் இந்த வகை ஆற்றல்மிக்க பங்களிப்புகள் முக்கிய சங்கிலி அல்லது பக்க சங்கிலியிலிருந்து பெறப்பட்டவையா என்று அறிந்து கொள்ளலாம் இவை முக்கிய சங்கிலியிலிருந்து பெறப்பட்டு இருந்தால் அதன் பிணைப்புகள் குறிப்பிடப்பட்டவை அல்ல மேலும் பக்க சங்கிலியிலிருந்து வந்திருந்தால் அதன் பிணைப்புகள் குறிப்பிடப்பட்டவை இந்த விஷயத்தில் பிரதான சங்கிலி அணுக்கள் மற்றும் பக்க சங்கிலி அணுக்களுக்கான பங்களிப்பைக் காணலாம் இரண்டு புரதங்களின் பிரதான சங்கிலி மற்றும் பக்க சங்கிலியில் உள்ள மதிப்புகளை ஒப்பிட்டால் அவற்றின் மதிப்புகள் பிரதான சங்கிலியைவிட இரண்டு மடங்கு அதிகமாக இருப்பதை காணலாம் இதன் மூலம் ஒரு புரத கூட்டமைப்பின் சிறிய பகுதி லிகெண்ட் எனவும் பெரிய பகுதி ரிசப்டார் எனவும் அறிந்து கொள்ளலாம் பக்க சங்கிலியின் பங்களிப்பு அதிகமாக இருந்தால் அணுக்களின் இடைவினைகள் குறிப்பிடப்பட்டவை என்று இதன் மூலம் அறிந்து கொள்ளலாம் இந்த ரெசிடியூஸ்களின் இடைவினைகள் பொதுவாக உருவாகின்றனவா அல்லது இல்லையா என்பதை சோதனை ரீதியாக சரிபார்க்க வேண்டும் இந்த விஷயத்தில் சேவை செய்யும் ஹாட்ஸ்பாட் ரெசிடியூஸ்களை அடையாளம் காண வேண்டும் ஒரு மோலுக்கு 2 கிலோகலோரி என்று வரையறுக்கலாம் இதன் மூலம் எந்த ஒரு ரெசிடியூவையும் மியூடேட் பண்ணலாம் மியூடேக்ஷன் என்றால் என்ன மாணவர் ரெசிடியூஸ்களின் மாற்றம் ரெசிடியூஸ்களின் மாற்றம் ஏதேனும் குறிப்பிட்ட ரெசிடியூஸ்களை மாற்றினால் உதாரணமாக அலனைனுக்கு ஒரு குளுட்டமிக் அமிலம் மோல் ஒன்றுக்கு 2 கிலோகலோரிக்கு மேல் பிணைப்பு உறவாக மாறினால் இந்த ரெசிடியூஸ்களை ஹாட்ஸ்பாட் ரெசிடியூஸ்கள் என்று சொல்லலாம் லிட்டரேச்சரை ஆராய்ந்து பார்த்தால் பல டேட்டா கிடைக்கிறது மற்றும் இந்த டேட்டாக்களிலிருந்து 217 இடைவினை வகைகளைக் காணலாம் அதாவது பிணைப்பு உறவின் ஒரு மோலுக்கு குறைந்தபட்சம் 2 கிலோகலோரிகளைக் கட்டுப்படுத்துகிறது பல மியூட்டன்ட்டுகள் பொதுவானவை எனவே 68 தனித்துவமான தொடர்புகளை எடுத்துக்கொண்டு இடைவினைகள் மற்றும் கடுமையான மாற்றத்திற்காக மியூடேட் செய்யப்பட்ட ரெசிடியூஸ்களை கவனித்தால் அவற்றில் பெரும்பாலானவை சார்ஜ் செய்யப்பட்ட ரெசிடியூஸ்கள் சுமார் 38 ரெசிடியூஸ்கள்நேர்மறை சார்ஜ் செய்யப்பட்ட அரோமேட்டிக் ரெசிடியூஸ்கள் மற்றும் 32 மியூடேக்ஷன்கள் ஆனவை மற்றும் 7 மட்டுமே ஹைட்ரோபோபிக்குகள் ஆகும் இந்த அஸ்பார்டிக் அமில ஜோடிகளுக்கான பிணைப்பின் தன்மையை அர்ஜினைன் எலக்ட்ரோஸ்டேடிக் கட் மற்றும் பை அரோமேட்டிக் அரோமேட்டிக் இடைவினைகள் மூலம் உறுதி செய்து கொள்ளலாம் இந்த வகை பிணைப்புகளை பற்றி அறிந்துகொள்ள உருவாக்கிய டேட்டாபேஸ் ப்ராக்ஸிமேட் டேட்டாபேஸ் என்று அழைக்கப்படுகிறது இதன் மூலம் 6000 க்கும் மேற்பட்ட வெவ்வேறு மியூட்டன்ட்டுகளின் பிணைப்பு உறவின் வகை வெவ்வேறு இடங்களில் அதன் தனித்தன்மை போன்ற டேட்டாக்கள் கிடைக்கும் இதன் மூலம் புரத ஜோடிகளுக்கு இடையே எந்த குறிப்பிட்ட வகையான தொடர்பு உள்ளது என்பதை பொதுவாக புரிந்துகொள்ள முடியும் டேட்டா பேசை பற்றி கொஞ்சம் விளக்கினால் அதன் மூலம் புரோட்டீன் புரோட்டீனின் பிணைப்பு கூட்டமைப்புகள் பிற வகையான கட்டமைப்பு தகவல்களுடன் எவ்வாறு தொடர்பு கொள்கின்றன மேலும் அதன் லிட்டரேச்சர் தகவல்களும் கிடைக்கும் இங்கே ஒரு தேடல் விருப்பம் உள்ளது எனவே தேடக்கூடிய வெவ்வேறு தகவல்களை பயன்படுத்தினால் புரதம் 1 புரதம் 2 கூட்டமைப்புகளை அறிந்திருந்தால் இதற்கான அனைத்து டேட்டாவையும் பெறலாம் ஹாட்ஸ்பாட் ரெசிடியூஸ்களை பெற விரும்பினால் மியூட்டன்ட் K D அல்லது மியூட்டன்ட் டெல்டா G ஐக் காணலாம் டெல்டா G வரம்பைக் கொடுக்கிறது இதன் மூலம் ஹாட்ஸ்பாட்களாக சேவை செய்யும் மியூட்டன்ட்டுகள் பற்றி அறிந்து கொள்ளலாம் எனவே இங்கே மியூடேக்ஷன் வகையை கொடுக்கலாம் அல்லது எந்த ரெசிடியூஸ்களிலிருந்தும் எந்த ரெசிடியூஸ்களுக்கும் தகவலை எடுத்து பயன்படுத்தலாம் சோதனை நுட்பங்கள் மற்றும் இரண்டாம் நிலை கட்டமைப்பு ஹெலிக்ஸ் அல்லது ஸ்ட்ராண்ட் மற்றும் இன்டெர்பேஸ் ரெசிடியூஸ்கள் மட்டுமே தேவையா போன்ற குறிப்பிட்ட தகவல்களை தேடலாம் முக்கியமாக இன்டர்பேஸ் ரெசிடியூஸ்களால் பாதிக்கப்படும் பிணைப்பு உறவுகளை கண்டால் அவற்றின் பெரும்பாலான டேட்டா இன்டர்பேஸ் பகுதியில் மட்டுமே மாற்றப்பட்டுள்ளன என்பதை காணலாம் ஹாட்ஸ்பாட் ரெசிடியூஸ்கள் ஒரு மோல் டெல்டா G மதிப்புகளுக்கு 2 கிலோகலோரி மதிப்பைக் கொடுத்தால் இதன் மூலம் இரண்டாம் நிலை கட்டமைப்புகளையும் அதன் பல்வேறு செயல்பாட்டு வகுப்புகளையும் அல்லது ரெசிடியூஸ்களின் இருப்பிடத்துடன் எவ்வாறு பாதிக்கின்றன மற்றும் அணுகக்கூடிய மேற்பரப்பு தகவல்களையும் பகுப்பாய்வு செய்து அறிந்து கொள்ளலாம் உதாரணமாக புரதத்தில் போவைன் கேட்டையானிக் டிரிப்சின் டேட்டாவை வைத்தால் இதற்கான டிரிப்சின் தடுப்பானைக் காணலாம் மேலும் டிரிப்சின் தடுப்பானில் உள்ள அனைத்து டேட்டாக்களையும் அறிந்து கொள்ளலாம் இது ஒரு இரண்டாம் கட்டமைப்பாகும் இதன் வளைந்த அணுகக்கூடிய மேற்பரப்பு பகுதி முழுமையாக மறைக்கப்பட்டுள்ளது மற்றும் வைல்ட் வகை K D மற்றும் மியூட்டன்ட் வகை K D ஐக் காணலாம் மற்றும் அனைத்து மதிப்புகளிலிருந்தும் டெல்டா G மதிப்புகளைக் கண்டறியலாம் பின்னர் பப்மெட் குறிப்பைக் கொடுத்தால் இதன்மூலம் பப்மெட் உடன் இணைக்க முடியும் பப்மெட் என்றால் என்ன இது ஒரு லிட்டரேச்சர் டேட்டாபேஸ் மற்றும் இங்கே டேட்டாவைப் பெறக்கூடிய டேட்டா அட்டவணை பக்கத்தில் குறிப்புகள் கொடுக்கப்பட்டுள்ளது குறிப்பு எண் 177 என்றால் லிட்டரேச்சரில் 177 வது பக்கத்தில் அதே டேட்டா கிடைக்கும் இதன்மூலம் பயனர்கள் டேட்டாவை சரிபார்க்கவும் மேலும் புரத கூட்டமைப்புகள் பற்றிய கூடுதல் தகவல்களைப் பெறவும் உதவ முடியும் இப்போது இங்குள்ள தொடர்புகளைப் பற்றிய கூடுதல் விவரங்களை இரண்டு சங்கிலி E மற்றும் சங்கிலி I மூலம் அறிய முற்படலாம் இந்த இரண்டு ரெசிடியூஸ்களும் சமன்பாட்டில் என்சைம் இன்ஹிபிட்டர் காம்ப்ளக்ஸ் உருவாக்குகின்றன மற்றும் இங்கே டேட்டாK D இன் மதிப்பு மியூட்டன்ட் மற்றும் டெல்டா G மதிப்புகள் ஒரு மோலுக்கு மைனஸ் 17 95 கிலோகலோரி ஆகும் இது லூப் பகுதி மற்றும் அணுகக்கூடிய மேற்பரப்பு 0 35 அதாவது 35 சதவிகிதம் பரப்பளவு 50 ஆங்ஸ்ட்ரோம் ஸ்கொயர் ஆகும் மேலும் விவரங்களுக்கு செல்லும்பொழுது புரத கூட்டமைப்பு கட்டமைப்புகளின் சுருக்கத்தையும் இடைவினைகள் மற்றும் குறிப்புகளையும் பெறலாம் குறிப்பிட்ட புரதத்துடன் தொடர்பு கொள்ளும் பிற புரதங்களை அறிந்துகொள்ள விரும்பினால் ஸ்ட்ரிங் டேட்டாபேசிலிருந்து சரியான மதிப்பைக் கொடுக்க வேண்டும் எனவே அனைத்து சிறுகுறிப்புகள் மற்றும் குறிப்பிட்ட புரதங்களுடன் தொடர்பு கொள்ளும் ரெசிடியூஸ்கள் மற்றும் பல விவரங்களை அறிந்து கொள்ள முடியும் இதன் மூலம் குறிப்பிட்ட ஆய்வு கட்டுரையின் தலைப்பு ஆசிரியர்கள் மற்றும் குறிப்புகள் ஆகியவற்றை அறிந்து கொள்ள முடியும் தற்போது 176 கூட்டமைப்புகள் உள்ளன லிட்டரேச்சர் வளமும் சுமார் 184 மற்றும் 5000 க்கும் மேற்பட்ட ஒற்றை மியூடேக்ஷன் உள்ளீடுகள் உள்ளன எனவே இந்த உள்ளீடுகள் ஹாட்ஸ்பாட் ரெசிடியூஸ்களை பகுப்பாய்வு செய்ய அல்லது பிணைப்பு உறவில் எந்த மாற்றங்களையும் செய்யாத ரெசிடியூஸ்களை பிற அம்சங்களுடன் பிணைப்பு உறவோடு தொடர்புபடுத்தி பகுப்பாய்வு செய்ய வேண்டும் பிணைப்பு உறவைப் பாதிக்கும் அம்சங்களைப் புரிந்து கொள்ள அல்லது மாதிரிகளைப் பெற மியூடேக்ஷன் பிணைப்பு உறவை கணிக்க போதுமான எண்ணிக்கையிலான டேட்டா இருந்தால் சாத்தியமாகும் இரட்டை மியூடேக்ஷன் 748 இல் இரட்டை மியூடேக்ஷன்களில் பிணைப்பு அணுகல் உள்ளதா என்பதைப் ஒற்றை மியூடேக்ஷன்களில் ஏற்படும் வித்தியாசங்களை முற்றிலும் அல்லது பகுதியாக எந்த காரணிகள் பாதிக்கின்றன மற்றும் அடிடிவ் ஆக இருந்தால் அவை எவ்வாறு இருக்கின்றன போன்ற டேட்டாக்களை பகுப்பாய்வு செய்து அறிந்து கொள்ளலாம் செயல்பாட்டு வகுப்பைப் பொறுத்தவரை முக்கியமாக ஆன்டிஜென் ஆன்டிபாடி மற்றும் என்சைம் கூட்டமைப்புகளின் 2000 க்கும் மேற்பட்ட உள்ளீடுகள் அதை தொடர்ந்து GC பிற வகுப்புகள் கப்லிங் ரிசப்ட்டார் ரிசப்ட்டார் கூட்டமைப்புகள் மற்ற நொதிகளை பற்றிய தகவல்கள் உள்ளன டெல்டா G போன்ற வெவ்வேறு அளவுருக்களின் அடிப்படையில் மைனஸ் 12 2 முதல் அதிகபட்சம் பிளஸ் 12 2 வரை பல மதிப்புகளைக் கொண்டிருக்கலாம் சோதனைநுட்ப அடிப்படையில் வேறுபட்ட டேட்டாவை பெறலாம் எனவே இது ஒரு மியூடேக்ஷன் மேட்ரிக்ஸ் மியூடேக்ஷன் மேட்ரிக்ஸிலிருந்து புரத நிலைத்தன்மையை ஊகிக்க முடியும் அலனைன் மியூடேக்ஷன்களுக்கான புரத ஸ்திரத்தன்மை டேட்டாவை இங்கே பெறலாம் அலனைன் ஸ்கேனிங் மியூடேக்ஷன் என்பதால் அலனைன் மியூடேக்ஷனை காணலாம் இந்த ரெசிடியூஸ்கள் அலனினுக்கு மாற்றப்பட்டதா என்பதற்கான நிறைய டேட்டாக்கள் அலனைனுக்கு எந்த வழியில் உள்ளது 20 வெவ்வேறு அமினோ அமில ரெசிடியூஸ்களுக்கான வித்தியாசத்தைக் எடுத்துக் கொண்டால் கிளைசின் எளிமையானது ஆனால் கிளைசின் பயன்படுத்துவதில் சிக்கல் என்னவென்றால் அவைகளுக்கு ஹைட்ரஜன் பக்க சங்கிலி இல்லை இது முற்றிலும் நெகிழ்வானது இந்த விஷயத்தில் நெகிழ்வுத்தன்மையும் முக்கியம் இந்த பிணைப்பு உறவுக்கு அலனைன் ஒரு பாத்திரத்தை வகிக்கிறது அனைத்து 18 அமினோ அமிலங்களும் ஒரே மாதிரியான தன்மையைக் கொண்டிருக்கும் இரண்டு அமினோ அமிலங்கள் மட்டும் வேறுபட்டிருக்கும் எனவே அலனைன் CH 2 வின் உள்ளடக்கம் மற்ற 18 அமினோ அமிலங்கள் போல பொதுவானது எந்த ரெசிடியூஸ்களையும் அலனைனுடன் மாற்றினால் வெவ்வேறு அமினோ அமில ரெசிடியூஸ்களின் பாதிப்பு அல்லது பங்களிப்பினை அறிந்து கொள்ளலாம் பொதுவாக அலனைன் பிணைப்பு உறவில் உள்ள வேறுபாட்டைப் பெற பயன்படுத்துவதற்கான காரணம் அதுதான் அடிக்கடி செய்யப்படும் பிற மியூடேக்ஷன்கள் யாவை கிளைசினை செரினுக்கு அஸ்பாரகைன் ஒரு துருவ ரெசிடியூ என்பதால் செரினாக மாற்றலாம் த்ரோயோனைனையும் பிணைப்புத் தொடர்பை பயன்படுத்தி அஸ்பாராகின் முதல் செரீன் வரை மாற்றலாம் இங்கே அர்ஜினைன் மெத்தியோனைன் ஆக மாற்றப்படுகிறது மாணவர் E முதல் E முதல் E முதல் D செய்தால் என்ன நடக்கும் மாணவர் CH2 குழுவின் நீளம் CH 2 குழுவின் நீளம் ஒன்றை E இலிருந்து D ஆகக் குறைத்து பிணைப்பு உறவை மாற்றி இந்த பிணைப்பு நீளத்தை அறிந்துகொள்ளலாம் அதேபோல் லைசின் அர்ஜினைன் உறவில் பிணைப்பு சரியில்லை என்றால் லைசினை அர்ஜினைனுக்கு நீளத்தை அதிகரித்து அல்லது அர்ஜினைனைக் லைசினுக்கு நீளத்தை அதிகரித்து எது சரியானது அல்ல என்பதை அறிந்து கொள்ளலாம் மாணவர் லியூசின் லியூசின் முதல் மெத்தியோனைன் வரை பல மியூடேக்ஷன்கள் உள்ளன அமினோ அமில மியூடேக்ஷன் பிணைப்பு உறவில் எவ்வளவு தூரம் மாறுகிறது என்று அறிந்து கொள்ள உதவும் இதுபோன்ற சராசரி ஒதுக்கீட்டு முறையை அர்ஜினைன் மதிப்புகளில் பிணைப்பு உறவை அதிகரிக்கும் மியூட்டன்ட்களை பயன்படுத்தி பிணைப்பு உறவை அதிகரிக்கவோ அல்லது குறைக்கவோ முடியுமா என்று கணிக்க முடியும் தற்போது பல முறைகள் லிட்டரேச்சரில் கிடைக்கின்றன இப்போது கிடைக்கக்கூடிய டேட்டா மியூடேக்ஷன் பிணைப்பு உறவை கணிக்க ஒரு நல்ல மாதிரியை உருவாக்க உதவுமா என்று அறிந்துகொள்வது கடினம் எனவே வேறுபட்ட டேட்டாபேஸ்களுடன் புரத வங்கியினை இணைத்து புரதங்களின் கட்டமைப்புகளை அறிந்து கொள்ளலாம் யூனிபிரோட் என்றால் என்ன மாணவர் புரத வரிசை டேட்டாபேஸ் புரத வரிசை டேட்டாபேஸ் இது ஒரு பப்மெட் லிட்டரேச்சர் ஸ்ட்ரிங் டேட்டாபேஸ் ஆகும் புரத தொடர்பு நெட்வொர்க்கில் ஏதேனும் ஒரு புரதம் R உடன் இணைக்கப்பட்டுள்ளது என்றால் இது அந்த நெட்வொர்க்கில் உள்ள மற்ற புரதங்களுடன் எவ்வாறு தொடர்பு கொள்கிறது என்று அறியலாம் உதாரணமாக ஒரு மனித புரதம் புரத தொடர்பு நெட்வொர்க்கில் பல புரதங்கள் ஒரு மையத்தை தங்களுடன் தொடர்பு கொள்ள உருவாக்குகின்றன என்பதை ஸ்டிங் டேட்டாபேஸிலிருந்து பெறக்கூடிய தகவல்கள் மூலம் அறிந்து கொள்ளலாம் இந்த தளத்திலிருந்து புரத இரண்டாம் நிலை கட்டமைப்பு DSSP அகராதியைப் பெறலாம் வேறுபட்ட பிற வளங்களிலிருந்து இந்த தொடர்புத் டேட்டாவை பெற முடியும் ஒன்று ASEdb அலனைன் ஸ்கேனிங் ஆற்றல் டேட்டாபேஸ் மற்றும் PINT இவை முன்னர் உருவாக்கப்பட்டவை மேலும் இந்த கணினி வழிகள் மூலம் மியூடேக்ஷன் புரத தொடர்புகளின் ஆற்றலை கொண்டுள்ளது என்று கண்டறியலாம் ஆனால் மற்ற டேட்டாபேஸ்களுடன் ஒப்பிடும்போது இந்த டேட்டாபேஸ் ப்ராக்ஸிமேட் பல நன்மைகளைக் கொண்டுள்ளது இன்டெர்பேஸ் இருந்தால் செயல்பாட்டு வகுப்புகளுடன் பல்வேறு வகையான டேட்டாவை பெறலாம் தற்போது இதில் வைல்ட் வகை மற்றும் மியூட்டன்ட் டேட்டா இணைக்கப்பட்டுள்ளது இந்த டேட்டாபேசிலிருந்து ஹாட்ஸ்பாட் ரெசிடியூஸ்கள் என அழைக்கப்படும் மியூட்டன்ட்களை அடையாளம் காணலாம் ஹாட்ஸ்பாட் ரெசிடியூஸ்கள் என்றால் என்ன குறைந்தபட்சம் பிணைப்பு உறவு ஒரு மோலுக்கு 2 கிலோகலோரிஆக மாறினால் முன்பு விவாதித்த சில வகையான தொடர்புகளை அடையாளம் காணலாம் பின்னர் இந்த இடைவினைகள் முக்கியமானதா இல்லையா என்பதை சில எடுத்துக்காட்டுகள் மூலம் அறிந்து கொள்ளலாம் E6AP UbcH7 என்பது ஒரு கூட்டமைப்பு ஆகும் இது அரோமேட்டிக் பிணைப்பின் முக்கியத்துவத்தை தெரிவிக்கும் எலெட்ர் மற்றும் குஹ்ல்மேன் ஒரு புரதத்தின் பிணைப்பை 49 மியூட்டன்ட்கள் மூலம் சோதனை முறையில் அளவிட்டனர் மேலும் 15 ரெசிடியூஸ்கள் ஹாட்ஸ்பாட்கள் என்று அவர்கள் காட்டினர் 15 ரெசிடியூஸ்களில் 10 ரெசிடியூஸ்கள் இடைவினை வரையறுக்கப்பட்டவை மற்றும் 5 எலக்ட்ரோஸ்டாட்டிக் இடைவினைகள் இல்லாதவை 3 மட்டுமே ஹைட்ரோபோபிக் ரெசிடியூஸ்கள் மாற்றியமைக்கப்பட்ட அலனைனை 63வது நிலையில் பார்த்தால் அலனைன் ஒரு மோலுக்கு 3 கிலோகலோரி என்ற ஆற்றல் மாற்றத்தில் மாறுகின்றன இப்போது இந்த F63 முக்கியமானதா இல்லையா என்பதை கட்டமைப்பு பகுப்பாய்வுகளை கொண்டு தெரிந்துகொள்ளலாம் மேலும் ஃபினைலலனைன் பிணைப்பு உறவுக்கு முக்கியமானது என்று அறிந்து கொள்ளலாம் இதனை மாற்றி அமைத்து இலவச பிணைப்பு ஆற்றலைக் குறைக்க வேண்டும் இந்தக் கூட்டமைப்பு மூலம் F63 இன் கட்டமைப்பு மற்றும் F63 மற்ற ரெசிடியூஸ்களுடன் எவ்வாறு தொடர்பு கொள்கிறது என்று அறியப்படுகிறது இதன் மூலம் ஃபினைலலனைன் 63 தைரோசின் 694 உடன் தொடர்பு கொள்வதை காணலாம் இப்பொழுது எல்லா முக்கிய மற்றும் பக்க சங்கிலிகளின் பங்களிப்பை பார்த்தால் பக்க சங்கிலிகள் பிணைப்பிற்கு ஒரு மோலுக்கு 1 2 கிலோகலோரிகளை எடுத்துக் கொள்கிறது இந்த விஷயத்தில் ரெசிடியூவை மியூடேட் பண்ணினால் இது இலவச பிணைப்பு ஆற்றல் மற்றும் தீர்வு ஆய்வுகளின் விஷயத்தில் ஒரு மோலுக்கு 3 கிலோகலோரி ஆற்றல் மாற்றமாக பிரதிபலிக்கிறது மியூடேட் ஆன ஃபினைலலனைன் ஒரு மோலுக்கு 3 கிலோகலோரி ஆற்றல் மாற்றமாக மாறினால் அதன் மூலம் மற்ற கட்டமைப்புகளுக்கு இடையே உள்ள நல்ல தொடர்புகளை குறிப்பாக தைரோசின் 694 அரோமேட்டிக் அரோமேட்டிக் இடை வினைகளை அறிந்து கொள்ளலாம் ஜாங் எட் ஆல் 29 வெவ்வேறு மியூடன்ட்களுக்கு பகுப்பாய்வு செய்த கேஷன் பை இடைவினைகளில் 11 மியூடன்ட்கள் ஹாட்ஸ்பாட்களிலும் 6 கேஷன் பை ரெசிடியூஸ்களையும் 3 எலக்ட்ரோஸ்டாட்டிக் இடைவினைகளில் பங்கேற்கும் ரெசிடியூஸ்களையும் உருவாக்குகின்றன அதாவது சார்ஜ் செய்யப்பட்ட ரெசிடியூஸ்கள் Y127A ஐ சிதைகின்றன அதனால் ஆற்றல் ஒரு மோலுக்கு 2 2 கிலோகலோரி ஆக மாற்றமடைந்து ஹாட்ஸ்பாட் ரெசிடியூஸ்களாகவும் அடையாளம் காணப்படுகின்றன பிணைப்பு உறவுக்கு தைரோசின் முக்கியமா என்று பார்த்தால் அது சகப்பிணைப்புடன் நல்ல வகை தொடர்புகளை உருவாக்க வேண்டும் இங்கே தைரோசின் 127 இன் சக பிணைப்பினை பார்த்தால் இன்டர்லூயூகின் 4 மற்றும் ரிசப்டார் அர்ஜினைன் 85 ஆகும் தொடர்பு ஆற்றலை சரியாகக் கணக்கிட்டால் ஒரு மோலுக்கு 2 4 கிலோகலோரி ஆற்றலைக் கொண்டிருக்க வேண்டும் ஒரு மோலுக்கு 2 4 கிலோகலோரி என்றால் வான் டெர் வால்ஸ் மற்றும் எலக்ட்ரோஸ்டாட்டிக் இடைவினைகள் சரியானவை இந்த விஷயத்தில் இந்த இரண்டு ரெசிடியூஸ்களும் தொடர்புகளை உருவாக்குவதற்கும் கேஷன் பை தொடர்பில் குறிப்பிட்ட புரத இன்டர்லூயூகின் 4 கூட்டமைப்பு ஏற்படுத்தவும் மிக முக்கியமானவை மற்றொரு உதாரணம் ராஸ் ராப் புரதம் இது எலக்ட்ரோஸ்டாட்டிக் தொடர்புக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது எனவே இங்கே 27 மியூடேட்டட் ரெசிடியூஸ்களை மாற்றி அமைத்தால் 6 ஹாட்ஸ்பாட்களும் அதனை பகுப்பாய்வு செய்தால் 5 கேஷன் பை இடைவினைகளில் ஈடுபட்டுள்ளது மற்றும் 4 என்பது எலக்ட்ரோஸ்டாட்டிக் ரெசிடியூஸ்களை உருவாக்கும் சார்ஜ் செய்யப்பட்ட ரெசிடியூஸ்கள் ஆகும் லைசின் 30 ஐ அலனினாக மியூடேட்டட் செய்தால் அவை ஆற்றலை ஒரு மோலுக்கு 2 5 கிலோகலோரிகளாக குறைக்கின்றன D238A ஐ பார்த்தால் அவை ஒரு மோலுக்கு 3 9 கிலோகலோரி என்ற ஆற்றல் மாற்றத்தைக் காட்டுகின்றன புரத கட்டமைப்பில் ITG ஆய்வுகள் கட்டமைப்பிற்குச் செல்கின்றன எனவே லைசின் 32 மற்றும் அஸ்பார்டிக் அமிலம் 238 இரண்டு ரெசிடியூஸ்களையும் மியூடேட் செய்ய முயற்சித்தால் அவை ஒன்றுக்கொன்று பக்க சங்கிலியுடன் ஒரு மோலுக்கு 2 5 கிலோகலோரி ஆற்றல் என்ற வலுவான தொடர்புகளை உருவாக்குகின்றன இந்த ரெசிடியூஸ்கள் K32 முதல் D238 வரை எலக்ட்ரோஸ்டாட்டிக் தொடர்பினை உருவாக்குவதற்கு முக்கியம் என்பதை காட்டுகிறது இது சாதகமான தொடர்பு ஆற்றலைக் கொண்டிருப்பதற்கான காரணம் ஒரு மோலுக்கு 2 5 கிலோ கலோரி மற்றும் K அல்லது D ஐ மியூடேட் செய்தால் அவை 2 5 க்கும் மேற்பட்ட ஆற்றலை மாற்றுகின்றன அதாவது கணக்கீட்டுக்கு இடையில் மேலும் கட்டமைப்புகளிலிருந்து பெறப்பட்ட அணுகுமுறைகள் மற்றும் அளவிடப்பட்ட ஆற்றல் மாற்றம் சோதனை நுட்பங்கள் இவற்றிற்கிடையே ஒரு ஒப்பந்தம் இருப்பதை காணலாம் எனவே இன்று நாம் விவாதித்த பல்வேறு அம்சங்கள் யாவை வெவ்வேறு வகையான கூட்டமைப்புகள் பல்வேறு வகையான கூட்டமைப்புகள் என்றால் என்ன மாணவர் புரதம் புரத கூட்டமைப்புகள் மாணவர் புரதம் புரத DNA கூட்டமைப்புகள் புரத RNA கூட்டமைப்புகள் மற்றும் புரத லிகெண்ட் கூட்டமைப்புகள் புரத கூட்டமைப்புகளின் குறிப்பிட்ட செயல்பாடுகள் என்றால் என்ன மாணவர் செல் சிக்னலிங் மாணவர் யுபிக்குநேஷன் யுபிக்குநேஷன் மாணவர் மூலக்கூறு சுவிட்சிங் மூலக்கூறு சுவிட்சிங் மற்றும் ஆன்டிபாடி இடைவினைகள் மற்றும் நோயெதிர்ப்பு தன்மை ஆகியவற்றில் புரத நியூக்ளிக் அமில இடைவினைகள் முக்கியமானவை மாணவர் டிரான்ஸ்கிரிப்ஷன் டிரான்ஸ்கிரிப்ஷன் DNS பழுதுபார்க்கும் பேக்கேஜிங் மற்றும் பலவற்றில் புரத லிகெண்ட் இடைவினைகள் எந்தவொரு செயலுக்கும் தடுப்பானாக செயல்படுகிறது அல்லது தூண்டுகிறது புரத லிகெண்ட் இடைவினைகளை கட்டமைப்புகளை அடிப்படையாகக் கொண்ட மருந்து வடிவமைப்பில் அல்லது லிகெண்ட் அடிப்படையிலான மருந்து வடிவமைப்பில் தடுப்பான்களை அடையாளம் காணவும் பயன்படுத்தலாம் இப்போது நம்மிடம் பிணைப்பு தளங்களை அடையாளம் காண முக்கியமான கூட்டமைப்பு இருப்பது மிகவும் அவசியம் அதனால் பிணைப்பு தளங்களை எப்படி வரையறுக்க வேண்டும் எனவே இரண்டு புரதங்கள் அல்லது சகப் பிணைப்புகள் ஒரு பொதுவான இன்டர்பேசை பகிர்ந்து கொள்கின்றனவா என்பதை அவற்றின் நெருக்கத்தை வைத்து அறிந்து கொள்ள முடியும் பிணைப்பு தளங்களை எவ்வாறு அடையாளம் காண்பது மாணவர் தூர அடிப்படையிலான அளவுகோல்கள் தூர அடிப்படையிலான அளவுகோல்கள் அணுகக்கூடிய மேற்பரப்பு அடிப்படையிலான அளவுகோல்கள் மாணவர் ஆற்றல் அடிப்படையிலானது ஆற்றல் அடிப்படையிலான அளவுகோல்கள் தூர அடிப்படையிலான அளவுகோல்களைப் பயன்படுத்தி பிணைப்பு தளத்தை எவ்வாறு கண்டறிவது புரதம் 1 மற்றும் புரதம் 2 ஆகியவற்றில் உள்ள அணுக்களின் தூர விகிதத்தை கணக்கிட XYZ அணு ஆயத்தொலைவுகள் தேவை எந்த தூரத்தையும் 5 ஆங்ஸ்ட்ரோம் என்று அமைத்தால் தூரத்தை அளவிட மற்றும் பிணைப்பு தளங்களில் உள்ள ரெசிடியூஸ்களை கணக்கிட உறுதியான மூலக்கூறுகள் தேவை எனவே அணுகக்கூடிய மேற்பரப்பு பகுதி அடிப்படையிலான அளவுகோல்களைப் பயன்படுத்தி பிணைப்புதள ரெசிடியூஸ்களை எவ்வாறு அடையாளம் காண்பது மாணவர் அணுகல் குறைப்பு அணுகல் குறைப்பு ஒரு கூட்டமைப்பில் புரதத்தை வெளியே எடுத்து பார்த்தால் அணுகக்கூடிய மேற்பரப்பு பகுதி உருவாக்கம் மீது ஏதேனும் மாற்றம் உள்ளதா என்று கண்டறியலாம் மாற்றம் இருந்தால் ரெசிடியூஸ்கள் பிணைப்பில் ஈடுபட்டுள்ளன என்று கூறலாம் பின்னர் ஆற்றல் அடிப்படையிலான அளவுகோல்களைப் பயன்படுத்தி பிணைப்பை எவ்வாறு அடையாளம் காண்பது மாணவர் ஆற்றலைக் கணக்கிடுங்கள் ஒவ்வொரு அணுவிற்கும் ஆற்றலைக் மொத்தமாகக் கணக்கிட்டு கொள்ளலாம் ஒவ்வொரு ரெசிடியூசிற்கும் அணுக்கள் மற்றும் எந்த ரெசிடியூஸ்கள் ஒரு மோலுக்கு மைனஸ் 2 கலோரியின் ஆற்றலைக் கொண்டுள்ளன என்பதைப் பார்த்து பிணைப்பு தள ரெசிடியூஸ்களை அடையாளம் காணலாம் எனவே பிணைப்பு தள ரெசிடியூஸ்களை அடையாளம் காணும்போது தொலைதூர அடிப்படையிலான அளவுகோல்கள் அல்லது அணுகக்கூடிய மேற்பரப்பு பரப்பளவு அடிப்படை அளவுகோல்கள் அல்லது ஆற்றல் அடிப்படையிலான அளவுகோல்களை முன்கணிப்பு செய்வதன் மூலம் பிணைப்பைக் காணலாம் எனவே பிணைப்பு முன்கணிப்பைச் செய்தால் எந்த ரெசிடியூஸ்கள் இன்டெர்பேசில் விரும்பப்படுகின்றன அர்ஜினைன் மற்றும் தைரோசின் டிரிப்டோபான் மற்றும் பலவற்றைக் காணலாம் இந்த ரெசிடியூஸ்கள் ஏதேனும் குறிப்பிட்ட சகபிணைப்புகளை உருவாக்குகின்றனவா என்பதை சில குறிப்பிட்ட வகையான தொடர்புகளை உருவாக்குவதன் மூலம் அடையாளம் காணலாம் மாணவர் அரோமேட்டிக் அரோமேட்டிக் அரோமேட்டிக் இடைவினைகள் கேஷன் பை இடைவினைகள் எலக்ட்ரோஸ்டாட்டிக் இடைவினைகளை எடுத்துக்காட்டுடன் விவாதிக்கலாம் பிணைப்பு உறவு இருந்தால் ரெசிடியூஸ்கள் எந்தவொரு குறிப்பிட்ட வகையான தொடர்புகளிலும் மாறும் என்பதை பரிசோதனை ரீதியாக அவர்கள் நிரூபிக்கிறார்கள் மேலும் மியூடேட் ரெசிடியூஸ்கள் பிணைப்பு உறவுகளை மேலும் மாற்றுகின்றன எனவே பிணைப்பைக் கொண்ட கூட்டமைப்புகள் மற்றும் மியூட்டன்ட்களின் தொடர்பு டேட்டாபேசை பற்றி விவாதிக்கலாம் எந்த டேட்டாபேசை பற்றி விவாதித்தோம் மாணவர் பிராக்ஸிமேட் பிராக்ஸிமேட் பிராக்ஸிமேட்டில் எந்த வகை டேட்டாஉள்ளது எந்தவொரு கூட்டமைப்புகளின் பிணைப்பு உறவைப் புரிந்துகொள்வதற்கான மதிப்புகள் அல்லது மியூடேக்ஷன்களின் தொடர்பைப் புரிந்துகொள்வதற்கான மதிப்புகள் உள்ளன எனவே பின்வரும் வகுப்புகளில் புரத லிகண்ட் இன்டராக்ஷன் மற்றும் கட்டமைப்பு அடிப்படையிலான மருந்து வடிவமைப்பைப் பயன்படுத்தி அல்லது QSAR நுட்பங்களைப் பயன்படுத்தி தடுப்பான்களை வடிவமைப்பதற்கான கணினி நுட்பங்களை எவ்வாறு பயன்படுத்துவது என்பதற்குச் செல்வோம் அதன்பிறகு பொதுவான பிரச்சினைகள் மற்றும் உயிர் தகவல்தொடர்பு அணுகுமுறைகளைப் பயன்படுத்தி சிக்கல்களை எவ்வாறு அணுகுவது என்பது போன்ற சிலவற்றைப் பற்றி விவாதிப்போம் உங்கள் அன்பான கவனத்திற்கு நன்றி